மின்கடத்தா பொருட்கள் முன்னிலையில் நிலைமின்மம் I மின்கடத்தா பொருட்களைப் பார்க்கும்போது துருவப்படுத்தக்கூடிய பொருட்களை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் நாம் ஒரு அளவை அறிமுகப்படுத்தியுள்ளோம் மின்சார இடப்பெயர்வு நாம் துருவப்படுத்தல் பற்றி பேசியுள்ளோம் நாம் மின் புலம் பற்றி பேசியுள்ளோம் நாம் கட்டுண்ட மின்னூட்டங்களைப் பற்றி பேசியுள்ளோம் நிலைமின்னியல் இல் உள்ள பிரச்சினைகளை இந்த அளவுகளைப் பயன்படுத்தி நாம் எவ்வாறு தீர்ப்பது நாம் இப்போது மின்கடத்தாக்கள் என்று அழைக்கப்படும் ஏதாவது ஒன்றின்மேல் கவனம் செலுத்த போகிறோம் குறிப்பாக நேரியல் மின்கடத்தாக்கள் இவை தாமே எந்த துருவப்படுத்தலுக்கும் உட்படாத பொருட்கள் ஆனால் அவைகள் ஒரு ஊடகத்தில் ஒரு மின்புலத்தில் வைக்கப்படும் என்றால் ஊடகத்தில் அல்ல அவை மின்புலத்தில் வைக்கப்பட்டால் அவை ஒரு துருவப்படுத்தல் P யை உருவாக்குகின்றன நான் ஒரு அளவை வரையறுக்கிறேன் chi e எப்சிலோன் 0 E க்கு சமமானது E என்பது அந்த புள்ளியில் உள்ள மின் புலம் எனவே E என்பது r ல் உள்ள புலம் இதை நான் வெளிப்படையாக எழுதுகிறேன் r ல் உள்ள r P மற்றும் r ல் உள்ள துருவப்படுத்தல் P ஆகும் நான் தரும் ஒரு எச்சரிக்கை குறிப்பு ஒலி என்னவென்றால் E என்பது பயன்படுத்தப்பட்ட புலத்திற்கு சமமாக இல்லை இது அப்புள்ளியில் உள்ள local E க்கு சமமாகும் இது பயன்படுத்தப்படும் புலம் மற்றும் புலத்தின் கலவையாக இருக்கும் இது இந்த தூண்டப்பட்ட மின்னூட்டங்கள் காரணமாக உருவாக்கப்படுகிறது இது துருவப்படுத்தல் காரணமாக வருகிறது E என்பது பயன்படுத்தப்படும் புலத்திற்கு சமமாக இல்லை அது r ல் உள்ள புலம் ஆகும் Chi e என்பது மின் பாதிப்பு அல்லது மின் அச்சுறுத்தல் என அழைக்கப்படுகிறது அதாவது அந்த நேரத்தில் பயன்படுத்தப்படும் மின் புலத்திற்கு அல்லது local point ல் உள்ள புலத்திற்கு அமைப்பு எவ்வளவு பதிலளிக்கிறது என்பதாகும் அவை chi படங்கள் எனவே r இல் இடப்பெயர்ச்சி எப்சிலோன் 0 E பிளஸ் P என வழங்கப்படுகிறது நான் எப்சிலோன் 0 1 பிளஸ் Chi e E at r என எழுத முடியும் இந்த அளவு 1 பிளஸ் chi e நாம் அதை K அல்லது மின்கடத்தா மாறிலி என்று அழைக்கப் போகிறோம் எனவே D மின்கடத்தா பொருள் K எப்சிலோன் 0 E க்கு சமமாக இருக்கப் போகிறது மற்றும் சில நேரங்களில் நாம் இதை E என எழுதலாம் எப்சிலோன் E அங்கு எப்சிலோன் என்பது அந்த பொருளின் உட்புகுதிறன் அல்லது அனுமதியாகும்

இப்போது நான் ஒரு கணக்கை தீர்க்க என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் மின்கடத்தாக்களின் முன்னிலையில் சிக்கலைத் தீர்த்தல் நம்மிடம் என்ன இருக்கிறது நம்மிடம் D க்கான சமன்பாடுகள் உள்ளன divergence of D என்பது ரோ ஃப்ரீ க்கு சமமாக உள்ளது அது என்னிடம் உள்ள ஒரு சமன்பாடு என்னிடம் உள்ள மற்ற சமன்பாடு curl of E 0 ஆகும் இது எனக்கு சொல்கிறது நான் E ஐ ஒரு சாத்தியமான சாய்வு என எழுத முடியும் இப்போது எங்காவது கொடுக்கப்பட்ட இந்த மின்கடத்தா பொருள் மற்றும் சில மின்னூட்ட விநியோகம் ரோ r இது ஒரு மின் புலத்தை உருவாக்குகிறது எனவே divergence of D என்பது ரோ E மைனஸ் V r ஆகும் ஆனால் இப்போது இந்த பொருளுக்குள் துருவப்படுத்தல் என்ன என்பதை நான் தொடர்புபடுத்த வேண்டும் நான் இந்த புள்ளியை அழிக்கிறேன் இந்த பொருளின் உள்ளே துருவப்படுத்தல் D அல்லது E ஆகும் D மற்றும் E அல்லது P இடையே உள்ள உறவு மற்றும் E என்பது உள்ளடங்கிய உறவு என்று அழைக்கப்படுகிறது நாம் ஏற்கனவே நேரியல் மின்கடத்தாக்களுக்காக இந்த உறவை எழுதி இருக்கிறோம் இது நேரியல் மின்கடத்தாக்களுக்காக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நம்மிடம் இருப்பது என்னவென்றால் divergence of D ரோ ஃப்ரீ நம்மிடம் E மைனஸ் grad phi க்கு சமமாக உள்ளது நம்மிடம் D K எப்சிலோன் 0 E க்கு சமமாக உள்ளது இது மைனஸ் குறியுடன் கூடிய K எப்சிலோன் 0 grad of phi ஆகும் எனவே நீங்கள் விரும்பினால் நம்மிடம் divergence of K எப்சிலோன் 0 உள்ளது நான் வெளியே grad of phi என்பது ரோ ஃப்ரீ க்கு சமமாக உள்ளது என எழுத முடியும்

நீங்கள் விரும்பினால் நான் இப்போது செய்ய வேண்டியது இந்த K நான் ஒரு முழு விஷயத்தையும் மின்கடத்தா ஊடகமாக நினைத்தால் இங்கே ஒரு ஊடகம் ஒருவேளை இரண்டாவது ஊடகத்திற்கு வெளியே K மாறிவருகிறது எல்லையின் இடைமுகத்தில் இரண்டு பொருள்களின் சந்திப்பு இடம் நான் என்ன செய்ய வேண்டும் எனவே எனக்கு தேவையான மூன்றாவது விஷயம் இடைமுகத்தில் எல்லை நிலைமைகள் Divergence of D என்பது ரோ ஃப்ரீ க்கு சமம் என்பதிலிருந்து இவை எளிதில் பெறப்படுகின்றன நான் காஸ் தேற்றம் மூலம் எழுத முடியும் ஊடகம் 2ல் D செங்குத்து ஊடகம் 1ல் மைனஸ் D செங்குத்து அது சிக்மா ஃப்ரீ க்கு சமம் அதன் அர்த்தம் என்ன என்று பார்ப்போம் எனவே இங்கே ஒரு இடைமுகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இது ஊடகம் 1 இது ஊடகம் 2 இந்த ஊடகம் வெற்றிடமாக கூட இருக்கலாம் மற்றும் இங்கே ஒரு D1 உள்ளது இங்கே ஒரு D 2 உள்ளது நான் ஒரு சிறிய காஸியன் பெட்டியை இங்கே எடுத்துக் கொண்டால் இதைப் போல இங்கே normal ஆக எடுத்துக்கொள்வோம் இங்கே இது போன்று normal ஆனது மேலும் காஸின் தேற்றத்தை D க்குப் பயன்படுத்துங்கள் இது D இன் divergence ரோ ஃப்ரீ க்கு சமம் என்பதை திருப்திப்படுத்துகிறது இது எனக்கு divergence of D d கன அளவானது ரோ ஃப்ரீ d கன அளவிற்கு சமம் இதை நான் divergence of D dot ds ரோ ஃப்ரீ dv என எழுத முடியும் இப்போது இந்த பெட்டியின் அளவு சிறியதாகவும் சிறியதாகவும் மாற அனுமதிக்கிறேன் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்க D இன் திசையை நான் எடுத்துக் கொண்டால் இது எனக்கு D 2 மைனஸ் D 1 செங்குத்தாக தருகிறது எனவே எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இதை 1 முதல் 2 வரை D 2 டாட் n 1 முதல் 2 வரை மைனஸ் D 1 டாட் n என எழுதலாம் ஏனென்றால் 1 முதல் 2 வரை n இதற்கு நேர்மாறானது இதற்கு சமம் நான் பெட்டியை சிறியதாகவும் சிறியதாகவும் செய்யும் போது இங்கே விடப்படும் ஒரே மின்னூட்டம் சிக்மா ஃப்ரீ டைம்ஸ் இந்த பெட்டியின் பரப்பளவாக இருக்கும் இது இந்த பெட்டியின் பரப்பளவு மடங்கு இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் கவனமாக செய்வோம் பரப்பளவு மடங்கு பெட்டியின் உயரமாகும் பெட்டியின் உயரத்தை இங்கே எழுதலாம் அதை நான் இங்கே காண்பிக்கிறேன் இது பெட்டி இது பரப்பளவு மற்றும் இது உயரம் இந்த விஷயங்கள் ரத்து செய்யப்படுகின்றன நான் 1 முதல் 2 வரை D 2 n 1 முதல் 2 வரை மைனஸ் D 1 டாட் n யூனிட் வெக்டர் என்பது சிக்மா ஃப்ரீ க்கு சமம் Free charge இல்லை என்றால் பின்னர் D செங்குத்தாக தொடர்கிறது எனவே அது ஒரு எல்லை நிபந்தனை

மற்ற எல்லை நிலையில் அதாவது மீண்டும் இந்த மேற்பரப்பைப் பாருங்கள் இங்கே E ஐப் பாருங்கள் பக்கம் 1 இல் E பக்கம் 2 இல் E Curl of E என்பது 0 ஆகும் ஆகையால் நான் இதைப் போன்ற ஒரு வளையத்தை எடுத்து ஸ்டோக்ஸின் தேற்றத்தைப் பயன்படுத்தினால் நான் பக்கம் 1 இல் E இணையாகப் பெறுகிறேன் இது பக்கம் 2 இல் E க்கு இணையானதற்கு சமம் phi r ஒரு இடைமுகத்தில் தொடர்ச்சியாக இருக்கும் எனவே இவை அனைத்தையும் சுருக்கமாகக் கூறுவோம் என்னிடம் என்ன இருக்கிறது நான் சிக்கல்களை தீர்க்க வேண்டும் divergence of D என்பது ரோ ஃப்ரீ க்கு சமம் என்னிடம் E க்கு சமமான மைனஸ் grad of V உள்ளது நான் மின்னழுத்ததிற்காக phi ஐ எழுதினேன் இதை V r என எழுதப்படட்டும் என்னிடம் அமைப்பு ரீதியான உறவு உள்ளது D என்பது K எப்சிலோன் 0 Eக்கு சமம் அல்லது r இல் உள்ள local துருவமுனைப்பு P ஆனது chi e எப்சிலான் 0 Eக்கு சமம் மற்றும் பின்னர் இந்த எல்லா எல்லை நிபந்தனைகளுக்கு நான் சேர்க்கிறேன் நிபந்தனைகள் என்னவென்றால் ஒரு இடைமுகத்தில் செங்குத்தாக உள்ள D இன் மாற்றம் சிக்மா பிணைப்புக்கு சமம் மற்றும் phi of V r தொடர்ச்சியானது இவற்றைக் கொண்டு நேரியல் மின்கடத்தாக்களில் உள்ள அனைத்து சிக்கல்களையும் நாம் தீர்க்க முடியும் ஏனென்றால் இந்த அமைப்பு ரீதியான உறவை நான் அறிவேன் ஒரு உதாரணத்தை தீர்ப்போம் ஒரு எளிய எடுத்துக்காட்டு என்னவென்றால் என்னிடம் ஒரு புள்ளி மின்னூட்டம் உள்ளது இது மின்கடத்தா மாறிலி K இன் எல்லையற்ற மின்கடத்தா ஊடகம் ஆகும் உங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பிலிருந்து விடை ஏற்கனவே உங்களுக்குத் தெரியும் இது மின்சார புலம் Q ஓவர் 4 பை எப்சிலன் 0 1 ஓவர் r ஸ்கொயர் இது K ஆல் குறைகிறது இப்போது நமது கணித இயந்திரங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த பதிலைப் பெறுவோம் என்னிடம் divergence of D r இல் ரோ ஃப்ரீ க்கு சமமாக உள்ளது இந்த புள்ளியை நாம் தோற்றமாக எடுத்துக்கொள்வோம் இதை நான் r இன் Q டெல்டா என்று எழுதலாம் இது எனது சமன்பாடு 1 என்னிடம் curl of E 0 க்கு சமமாக உள்ளது அது எனக்கு E க்கு சமமாக மைனஸ் of grad V r க்கு சமம் என்பதை தரும் இப்போது divergence அல்லது நேரியல் மின்கடத்தா என்பது r இன் K எப்சிலான் 0 E க்கு சமம் எனவே இது மைனஸ் K எப்சிலன் 0 grad of V r இது உடனடியாக எனக்கு divergence of D ஐக் கொடுக்கிறது இது மைனஸ் K எப்சிலான் 0 லாப்லாசியன் of V of r க்கு சமம் இது r இன் Q டெல்டாவுக்கு சமம் அல்லது divergence of V r Q டெல்டா of r ஓவர் K எப்சிலான் 0 க்கு சமம் இது எனக்கு விடை தரும் சமன்பாடு ஆனால் இதன் பதில் எனக்கு ஏற்கனவே தெரியும் இது ஒரு புள்ளி மின்னூட்ட சமன்பாட்டிற்கு சமம் இது மைனஸ் Q ஓவர் எப்சிலன் 0 டெல்டா of r க்கு சமம் என்று கூறுகிறது மற்றும் ஒவ்வொரு மையத்திற்கும் ஒரு புள்ளி மின்னூட்டம் உள்ளது அதற்கு பதிலாக இப்போது என்னிடம் உள்ள சமன்பாடு எதுவென்றால் டெல் ஸ்கொயர் V r என்பது மைனஸ் Q ஓவர் K 1 ஓவர் எப்சிலன் 0 டெல்டா r க்கு சமம் எனவே இவை அனைத்தும் என்னிடம் கூறுகின்றன ஆகையால் V r 1 ஓவர் K மடங்கு அசல் தன்னிச்சையான மின்னூட்டங்கள் இன் தீர்வாக இருக்கும் எனவே Q ஓவர் 4 pi epsilon 0 K 1 ஓவர் r மீதமுள்ள பதிலைப் பெறுவது எளிது அடுத்த சொற்பொழிவில் சில மின்னூட்ட விநியோகத்துடன் நேரியல் மின்கடத்தாவும் இருக்கும்போது நிலை மின்னழுத்தம் மற்றும் தொடர்புடைய புலத்தை தீர்ப்பதற்கு இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை எடுப்போம்